மாணவர்களை வரவேற்கிறேன் நாம் அடுத்த கட்டத்திற்கு செல்லலாம் கேள்வி எண் 5 ஐ கணக்கிட்டுப் பார்க்கலாம் மொத்த கேள்விகளில் 5 வது கேள்வியை நாம் இங்கு பார்ப்போம் நான் முன்பு சொன்னது போல 3 மற்றும் 4 வது கேள்விகளை நீங்களே முயற்சி செய்து பாருங்கள் பின்னர் மின்னஞ்சல் மூலம் என்னுடன் தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது இந்த பாடம் நடக்கும்போது விவாத மன்றத்தில் என்னுடன் தொடர்பு கொள்ளுங்கள் எனவே இந்த கேள்வியில் முந்தைய வகுப்பில் நான் உங்களுக்கு மூன்று அறிக்கைகளை தயாரிக்க வேண்டும் என்று சொன்னேன் ஒன்று Dwell Max நிறுவனத்தின்னுடைய வொர்கிங் கேபிடல் ரெக்கொயர்மென்ட் அசஸ்மெண்ட் தயாரிப்பதற்கான முதல் பகுதிக்கு செல்வோம் இது பணம் செலவு அடிப்படையாகக் கொண்டது இல்லை இது சாதாரண அறிக்கை மற்றும் இங்கே நாம் முதலில் கரண்ட் அசட்ஸ் தயார் செய்ய வேண்டும் எனவே இப்போது செயல்பாட்டு மூலதன தேவைகள் அறிக்கையை தயாரிப்போம் எனவே இது செயல்பாட்டு மூலதனம் தேவைகள் செயல்பாட்டு மூலதனம் தேவைகளின் அறிக்கை மற்றும் முந்தைய 2 கேள்விகளில் நாம் செய்து வருவதைப் போலவே முதல் விஷயம் என்னவென்றால் அது நடப்பு சொத்துக்கள் நடப்பு சொத்துகளை மதிப்பீடு மற்றும் அதை மதிப்பிடும் போது நாம் இங்கே காணப் போகிற முதல் நடப்பு சொத்துக்கள் என்பது மூலப் பொருட்களே ஆகும் முதல் நடப்பு சொத்துக்கள் மூலப்பொருள் மற்றும் இந்த மூலப்பொருள்கள் எவ்வளவு இது மொத்த உற்பத்தியில் எவ்வளவு இருக்கும் என்பது கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ளது அதை நாம் இங்கு கண்டுபிடிக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் நிறுவனம் செய்யவிருக்கும் மொத்த உற்பத்தி என்னவென்றால் புள்ளி எண் 4 இது ஆண்டின் உற்பத்தி 2017 ஆம் ஆண்டின் உற்பத்தி 60000 யூனிட்டுகள் மேலும் ஒரு யூனிட் விற்பனை விலை 5 ரூபாய் எனவே மொத்தம் 3 லட்சம் ரூபாய் என்று பொருள் நாம் செய்த மொத்த உற்பத்தி ரூபாய் 3 லட்சம் ஆகும் இந்த மூன்று லட்சத்தில் ரா மெட்டீரியல் 70 ஆகும் எனவே இது 60 70 மற்றும் 80 அல்லது 90 என்ற அளவுக்கு வேலை செய்கிறது ஆகவே 60 70 மற்றும் 90 90 என்பது செலவு 3 லட்சத்தில் 90 என்றால் 270000 செலவு மற்றும் மீதமுள்ள 30000 லாபம் எனவே நமக்கு விகிதங்கள் வழங்கப்படுகின்றன ஆகவே விற்பனையின் 3 லட்சம் ரூபாயில் பொருள் செலவு என்ன என்பதை இங்கே கண்டுபிடிக்க வேண்டும் 3 லட்சத்தில் 60 என்றால் 180000 ரூபாய் என்பது நமக்குத் தெரியும் மூலப் பொருள்களின் விலை என்ன என்பதை இங்கே நாம் பார்ப்போம் இது 180000 ரூபாயாக இருக்கும் இது மொத்த செலவு ஆண்டு முழுவதும் இந்த செலவுகள் இருக்கும் மற்றும் இது மூலப்பொருளின் வடிவத்தில் எவ்வளவு காலம் இருக்கும் மூலப்பொருள் சராசரியாக எவ்வளவு காலத்திற்கு சேமிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இவை 2 மாதங்களுக்கு முன்பு உற்பத்திக்கு வழங்கப்படுகிறது எனவே இது இரண்டு மாத காலத்திற்கு இருப்பில் அல்லது கிடங்கில் இருக்கிறது என்று பொருள் எனவே 180 என்பது 212 ஆல் பெருக்கப்படுகிறது இது ரூபாயில் இருக்க வேண்டும் மொத்தத் தொகை 30000 ஆக இருக்கும் ஆகவே மூலப்பொருள் முதலீடு என்பது இங்கு 30000 ரூபாய் மதிப்பாக இருக்கும் அதாவது 30000 ரூபாய் மதிப்புள்ள முதலீடு இங்கு செய்யப்போகிறோம் பின்னர் நாம் அடுத்த கட்டத்திற்கு செல்வோம் அதாவது வொர்க் இன் ப்ரோகிரஸ் தொகையை கணக்கிட வேண்டும் முன்னேற்றத்தில் உள்ள வேலையின் அளவை நான் இங்கு கணக்கீடு செய்துள்ளேன் இந்த மொத்த தொகையை இங்கே முன்னேற்றத்தில் இருக்கும் வேலையில் முதலீடு செய்யப்போகிறோம் இதற்கு எவ்வளவு நேரம் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் நமக்கு வழங்கப்பட்ட விஷயம் என்னவென்றால் மூலப்பொருள் சரியாக 2 மாத காலத்திற்கு ஸ்டோர் க்கு முதலீடு செய்கிறோம் என்பதை நீங்கள் பார்க்கலாம் நாம் இங்கு நேரடியாக 18000 ரூபாய் முதலீடு என்று கணக்கிட்டு இருக்கிறோம் இந்த முதலீடு 30000 ரூபாய் மூலப் பொருள்களுக்கு கணக்கிட்டு உள்ளோம் வொர்க் இன் ப்ராசஸ் க்கு 18750 ரூபாய் கணக்கிடப்பட்டுள்ளது உற்பத்தி செலவினங்களில் 50 எடுக்க வேண்டும் என்பதை காணலாம் நாம் இங்கே கணக்கிடலாம் பின்னர் அதை மாற்றி WIP க்கு உதாரணமாக எடுத்துக் கொள்ளலாம் நாம் WIP ஐ கணக்கிடுவதற்கு மூலப்பொருட்களை 1 மாதம் கணக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே மொத்த மூலப்பொருட்களின் செலவு 180000 ரூபாயாக எடுத்துக்கொள்ளவேண்டும் மேலும் 1 மாத காலத்திற்கு ஆகும் செலவு 15000 ரூபாயாக இருக்கும் இதுதான் மூலப்பொருட்களின் செலவு அடுத்து நாம் எடுக்க வேண்டிய தலைப்பு கூலி எனவே கூலி எவ்வளவு மொத்த கூலி அதாவது ஊதியங்கள் 30000 ரூபாய் மற்றும் அது செயல்பாட்டில் உள்ளது நாம் இதில் பாதியை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் WIP நிலையில் பாதியை நாம் எடுத்தோம் ஆகவே 15000 ரூபாயாக இதை நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம் மொத்தம் இதை 15000 ஆக எடுக்கப் போகிறோம் மேலும் இந்த 15000 பொருளாக இருக்கப்போகிறது எனவே இந்த மொத்த தொகையை நீங்கள் பெருக்கினால் இது 12 ஆல் வகுக்கப்படுகிறது எனவே இது 1250 ஆக இருக்கும் மூன்றாவதாக ஓவர்ஹெட்ஸ் செலவுகள் இந்த மேல்நிலை செலவுகள் எவ்வளவாக இருக்கும் மேல் நிலை செலவு 60000 ஆக இருக்கும் காலம் அதாவது மாதங்கள் 12 ஆகும் எனவே இதை 12 ஆல் வகுக்கப்படுகிறது அப்போது 5000 ஆக இருக்கிறது இந்த 5000 நாம் எடுத்துக்கொள்வோம் இதில் பாதியை நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் இது 2500 இதேபோல் 12 ஆல் இதை வகுக்கலாம் இந்த விஷயத்தில் நீங்கள் இந்த பாகங்களை எடுத்துக் கொள்ளலாம் மேலும் 30000 ஐ 12 ஆல் வகுப்பதாக எடுத்துக்கொள்ளலாம் ஆகவே இது எவ்வளவாக இருக்கும் இது 2500 ஆக இருக்கும் அதன் பாதியை நாம் எடுக்க வேண்டும் அப்போது இது 1250 ஆகும் எனவே நீங்கள் இவைகளை 1 2 3 ஆக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே இவைகள் 3 வகையான செலவுகள் இது எவ்வளவாக இருக்கும் 16250 மற்றும் இது 18750 எனவே இந்த 18750 WIP செலவாக இருக்கிறது இதுபோன்று நாம் WIP செலவை கணக்கிட்டு இருக்கிறோம் எனவே இந்தத் தொகையை நாம் எடுக்க வேண்டியிருக்கும் அதாவது இங்கே செயல்பாட்டில் உள்ள முதலீடு 18750 ஆகும் இப்போது நாம் அடுத்த கட்டத்துக்கு செல்கிறோம் அது முடிக்கப்பட்ட பொருட்களின் முதலீடு என்பதாகும் எனவே முடிக்கப்பட்ட சரக்குகளின் முதலீட்டை கணக்கிடுவதற்கு முடிக்கப்பட்ட சரக்குகள் மற்றும் முடிக்கப்பட்ட சரக்குகளின் நிலையில் நாம் எவ்வளவு முதலீடு செய்யப் போகிறோம் மொத்த செலவு எவ்வளவாக இருந்தது முடிக்கப்பட்ட பொருட்களை அதன் அடக்க விலைக்கு எடுத்துக் கொள்கிறோம் அதனால் மொத்த விற்பனை என்பது 300000 ரூபாயாக இருந்ததை பார்த்தோம் மேலும் அதில் 90 காஸ்ட் ஆஃப் ப்ரோடக்சன் ஆகும் அதனால் முடிக்கப்பட்ட சரக்குகள் 3 லட்சத்திலிருந்து 90 எடுத்துக்கொண்டோம் அப்போது அது எவ்வளவு என்றால் 270000 ஆகும் இது 270000 மற்றும் நாம் இங்கே கணக்கிட வேண்டிய ஒன்று ஆகவே எவ்வளவு நேரம் முடிக்கப்பட்ட பொருட்கள் முடிக்கப்பட்ட பொருள்களாக இருக்கின்றன என்பதை கணக்கிடுவதற்கு என்ன செய்ய வேண்டும் முடிக்கப்பட்ட பொருட்கள் இந்த விகிதத்தில் இருக்கின்றன என்பதை இங்கே நாம் பார்க்க வேண்டும் முடிக்கப்பட்ட பொருட்கள் சுமார் 3 மாதங்கள் கிடங்கில் இருக்கும் முடிக்கப்பட்ட பொருட்கள் மூன்று மாத காலத்திற்கு கிடங்கில் இருப்பதால் அதை 312 ஆல் பெருக்க வேண்டும் எனவே இது 14 ஆக இருக்கும் அப்போது இது எவ்வளவு இருக்கும் முடிக்கப்பட்ட பொருட்களில் முதலீடு செய்ததை நாம் பார்த்தால் இது 67500 ரூபாய் மதிப்புள்ளதாக இருக்கும் நான்காவதாக இப்போது சன்றி டெப்ட்டார்ஸ் கடன் கொடுப்பவர்கள் 2 மாதங்களுக்கு கடனை அனுமதிப்பதால் கடன் வாங்கியவர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட கடன் என்பது அனுப்பப்பட்ட நாளிலிருந்து 3 மாதங்கள் ஆகும் இதன் பொருள் என்னவென்றால் 3 மாதங்கள் கடன் காலமாக கடன் வாங்குபவர்களுக்கு நாங்கள் தருகிறோம் கடன் வாங்குபவர்களின் நிலையில் மீண்டும் 270 ஆகும் முதலீடு பகுதியை கணக்கிடும்போது கடன் வாங்குபவர்களின் கணக்கை நாம் அடக்க விலைக்கே எடுத்துக்கொள்கிறோம் ஆகவே இது எவ்வளவு மீண்டும் 312 ஆகவே இது அதை தொகையான 67500 ஆகும் 67500 ரூபாய் இறுதி தொகையாக இங்கே நாம் கணக்கிடுகிறோம் எனவே இவை நாம் உருவாக்கப் போகும் மொத்த 4 நடப்பு சொத்துக்கள் என்று நினைக்கிறேன் இவை நிறுவனத்தின் தேவை மூலப்பொருள் தேவை 30000 மற்றும் WIP தேவை 18750 என்பதாகும் முடிக்கப்பட்ட பொருட்களின் தேவை முதலீடு தேவை 67500 மற்றும் கடன் வாங்கியவர்களின் முதலீடு தேவை 67500 ஆகவே இது மொத்த நடப்பு சொத்துக்கள் மொத்த நடப்பு சொத்துக்கள் மொத்த தேவையாக இருக்கும் அது எவ்வளவு என்று நீங்கள் கணக்கிட்டால் 183750 ரூபாயாக இருக்கும் அதனால் 183750 ரூபாய் மதிப்புள்ள நடப்பு சொத்துக்கள் உருவாக்கப்பட வேண்டும் இப்போது நாம் கரண்ட் லியாபிலிடீஸ் ஐ மதிப்பிடுவோம் நான் இப்போது கரண்ட் லியாபிலிடீஸ் ஐ கணக்கிட வேண்டும் மொத்த நடப்பு கடன்களின் அளவை கணக்கிட வேண்டும் நடப்பு கடன்களிலிருந்து எவ்வளவு நிதி கிடைக்கும் ஆகவே மொத்த நடப்பு கடன்களை நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் மொத்த நடப்பு கடன்களின் மதிப்பீடு எவ்வளவு இருக்கும் அடுத்ததாக நாம் இதை கணக்கிட போகிறோம் எனவே மொத்த நடப்பு சொத்துக்கள் கழித்தல் மொத்த நடப்பு கடன்கள் இதை நாம் எடுக்க போகிறோம் ஆகவே இதை மதிப்பீடு செய்வது என்பதை இப்படி எழுதுவது நல்லது தற்போதைய கடன்களின் மதிப்பீடு எவ்வளவு இருக்கும் நீங்கள் கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ளதை பார்த்தால் மூலப்பொருட்களை கடன் வழங்கிய நாளிலிருந்து இரண்டு மாத காலத்திற்கு கடன் கொடுப்பவர்கள் அனுமதிக்கிறார்கள் என்று இருக்கிறது இதன் பொருள் என்னவென்றால் கடன் கொடுப்பவர்கள் அவர்கள்தான் முதலில் கொடுப்பவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் எவ்வளவு கடன் வழங்குவார்கள் அவர்கள் 3 மாத காலத்திற்கு கடன் வழங்குவார்கள் எனவே நாம் தயாரிக்கும் மூலப்பொருளை மொத்தமாக எவ்வளவு வாங்குகிறோம் என்பதே இதன் பொருள் 3 மாத காலத்திற்கு 18000 ரூபாய் கடனாக கிடைக்கிறது அவர்களுக்கு 2 மாதங்களுக்கும் 3 மாதங்களுக்கும் குறைவாக நிதி தேவை இருக்காது கடன் வழங்குபவர்கள் கடனை அனுமதிக்கிறார்களா என்று சரி பார்ப்போம் கடன் கொடுப்பவர்கள் மூன்று மாதங்களுக்கு கொடுப்பதில்லை இரண்டு மாதங்களுக்கு அனுமதிக்கின்றனர் இரண்டு மாதங்கள் என்றால் 212 எனவே இந்த தொகை ரூபாய் 30000 ஆகவே இந்த நிதியில் பெரும்பகுதி நடப்பு கடன்களில் இருந்து கிடைக்கும் அதாவது கடன் கொடுப்பவர்கள் அவர்களிடமிருந்து கிடைக்கும் இந்த விஷயத்தில் வேறு எந்தக் கடனும் எங்களுக்கு கிடைக்கவில்லை மூலப்பொருளை பொருத்தவரை ஒவ்வொரு உற்பத்திக்கும் முடிக்கப்பட்ட பொருள்களுக்கும் கடன் வழங்குபவர்களிடமிருந்து மட்டுமே கடன் பெறப்படுகிறது என்பதை நாம் பார்க்கலாம் ஆகவே கிடைக்கக் கூடிய 30000 ரூபாய் மதிப்புள்ள கடன் மட்டுமே கடன் அளிப்பவர்கள் இடமிருந்து கிடைக்கிறது எனவே இதன் பொருள் என்னவென்றால் நிகர செயல்பாட்டு மூலதனம் என்ன என்பதை இப்போது நீங்கள் காணலாம் நிகர செயல்பாட்டு மூலதனத்தை பார்ப்போம் இது 153750 ஆகும் இது நிறுவனத்தின் நிகர மூலதன தேவையாகும் கட்டமைக்கப்பட வேண்டிய 4 நடப்பு சொத்துக்கள் என்பதை கணக்கிடுவது மிகவும் எளிது மொத்த முதலீட்டு தேவைகள் 183750 ஆகும் பின்னர் நடப்பு கடன்களை பார்க்கலாம் ஆகவே இந்த நிதிகளில் பெரும்பகுதி தன்னிச்சையான நிதியிலிருந்து கிடைக்கப்போகிறது இந்த 30000 ரூபாய் நடப்பு கடன்கள் கடன் கொடுப்பவர்கள் இடமிருந்து பெறப்படுகிறது மூலப்பொருட்களை பற்றி கவலைப்பட ஒன்றுமில்லை என்பதே இதன் பொருள் இந்தப் பொருளை நாம் கடனுக்கு வாங்க போகிறோம் அதே மூலப் பொருளின் அளவு எனவே மூலப்பொருளை பொருத்தவரை இந்த முதலீடு எங்கிருந்து வருகிறது என்பதைப் பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை ஆனால் இந்த 18750 ரூபாய் முதலீட்டை பற்றி கவலைப்பட வேண்டியிருக்கும் 67500 ரூபாய் மற்றும் மீண்டும் மீதமுள்ள மூன்று தலைப்புகளில் 67500 ஒரு தலைப்பு கடன் கொடுப்பவர்கள் இடமிருந்து பெறப்போகிறோம் மேலும் இந்த முதலீடு தன்னிச்சையான நிதியிலிருந்து வருகிறது எனவே இந்த நிறுவனத்தின் மொத்த செயல்பாட்டு மூலதன தேவை 153750 சரியானது தெளிவானது எளிமையானது நல்லது எனவே இப்போது நாம் அடுத்த தேவைக்கு செல்வோம் அடுத்த தேவை லாப நஷ்ட கணக்கை தயாரிக்கப்படுவதாகும் எனவே லாப நஷ்ட கணக்கு தயாரிப்போம் உங்களுக்கு பைனான்சியல் அக்கவுண்டிங் தெரியும் என்று நான் கருதுகிறேன் லாப நஷ்ட கணக்கு வடிவம் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் இதில் லாப நஷ்ட கணக்கு T வடிவம் இதில் நாம் லாப நஷ்ட கணக்கை இங்கே தயாரிப்போம் இது டெபிட் சைடு அதாவது வர்த்தக கணக்கை இப்போது தயாரிப்போம் அதாவது மெட்டீரியல் அதாவது கூலி அல்லது ஊதியம் கூலி கணக்கில் எவ்வளவு தேவைப்படுகிறது ஊதிய தேவை அல்லது தொழிலாளர் தேவை எவ்வளவு என்றால் 30000 ரூபாய் பின்னர் மேலதிகசெலவுகளுக்கு வேறு செலவுகள் உள்ளன மேல்நிலை செலவுகள் எவ்வளவு என்று பார்த்தால் அவை 60000 ரூபாய் பின்னர் விற்பனையை நாம் எடுத்துக்கொள்வோம் விற்பனைத் தொகை எவ்வளவு விற்பனைத் தொகை 300000 ரூபாய் எனவே இது நாம் பெறவிருக்கும் வருமானம் இது நேரடி வருமானம் 3 லட்சம் ரூபாய் விற்பனை இந்த வேறுபாடு மொத்த லாபம் இப்போது மொத்த லாபம் எவ்வளவு நாம் இதை மொத்த லாபம் என்று அழைக்கிறோம் எனவே மொத்த லாபம் இங்கு எவ்வளவு இருக்கும் மொத்த லாபத்தை இங்கே கணக்கிட்டால் இது 30000 ஆக இருக்கும் இது 30000 மற்றும் 3 லட்சம் எனவே இது 180 பின்னர் 210 270 270000 ரூபாய் செலவு 300000 ரூபாய் என்பது விற்பனையில் இருந்து கிடைத்த வருமானம் ஆகவே இதன் வேறுபாடு 30000 ரூபாய் கிராஸ் ப்ராஃபிட் எனப்படுகிறது இதை நாம் மொத்த லாபமாக இங்கே எடுத்துக் கொள்ளலாம் இது 30000 ரூபாய் இங்கு வரும் மேலும் இப்போது இண்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் க்கு வட்டி கணக்கு 2500 ரூபாய் வருகிறது எனவே வேறு வருமானம் இல்லை வருமான ஆதாரம் இந்த பக்கம் 30 ஆயிரம் ரூபாய் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இது மீண்டும் 30 ஆயிரம் ரூபாய் மற்றும் கணக்கு சமச்சீராக உள்ளது ஆகவே 27500 ரூபாய் நெட் ப்ராஃபிட் ஆக உள்ளது இதுதான் லாப நஷ்ட கணக்கு எனப்படும் விற்பனை மதிப்பை கணக்கிட்டு நாம் இதை தயார் செய்துள்ளோம் மூலப்பொருள் செலவு ஊதிய செலவு மேல் நிலை செலவு ஆகியவற்றை கணக்கீட்டு நாம் இதை தயார் செய்துள்ளோம் பின்னர் மொத்த வருமானத்தை கணக்கிட்டு கொடுக்கப்பட்டுள்ள கடன்பத்திரங்கள் அதற்கான வட்டியை நாம் கணக்கிட்டு உள்ளோம் எனவே 30000 ரூபாய் மொத்த லாபத்திற்கு எதிராக வட்டி செலவை நாம் கணக்கிட்டு உள்ளோம் இது 2500 ரூபாய் மேலும் நிகர லாபம் 27500 ரூபாய் கணக்கிட்டு இருக்கிறோம் என்பது இதன் பொருள் எனவே இந்த இரண்டாவது தேவையை பூர்த்தி செய்து விட்டோம் அடுத்தது இப்போது மூன்றாவது தேவைக்கு செல்வோம் அது என்னவென்றால் பேலன்ஸ் சீட் ஐ தயார் செய்வோம் அதே வடிவம் T வடிவம் இந்த வடிவத்தில் நாம் பேலன்ஸ் சீட் எனவே இருப்பு நிலையை இங்கே நான் கணக்கிட வேண்டும் இதில் பொறுப்புக்கள் மூலதனம் மற்றும் சொத்துக்கள் இவைகளின் தொகை இங்கே இருக்கும் பற்று இல்லை கடன் இல்லை மேலும் எதையும் வாங்குவதும் இல்லை நேராக நாம் அனைத்து சொத்துக்கள் பொறுப்புக்கள் மற்றும் மூலதனம் ஆகியவற்றை எடுத்து இருபக்கமும் சமநிலைபடுத்தியுள்ளோம் நாம் பொறுப்புக்கள் மற்றும் மூலதனம் பக்கத்துடன் ஆரம்பிக்கலாம் எனவே உங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்ட மூலதனம் என்னவென்றால் வழங்கப்பட்ட மூலதனம் மற்றும் செலுத்தப்பட்ட மூலதனம் 20000 ரூபாய் ஆகும் ஆகவே இங்கே ஷேர் கேப்பிட்டல் அதாவது பங்கு மூலதனமாக எடுத்துக்கொள்வோம் பங்கு மூலதனம் எவ்வளவு நாம் நேரடியாக வெளிப்புற நெடுவரிசைக்கு எடுத்து செல்லலாம் நீங்கள் இந்த அறிக்கையை அல்லது இருப்புநிலை தொகையை எடுத்துக் கொண்டால் வெளிப்புற நெடுவரிசைக்கு எடுத்துச் செல்லலாம் ஆகவே இது 2 லட்சம் அதாவது 200000 ரூபாய் பங்கு மூலதனம் சரியா பின்னர் நாம் நிகர லாபத்தை எடுத்து கொள்ளலாம் நாம் கணக்கிட்ட லாப நஷ்டக் கணக்கில் இப்போது சம்பாதித்த நிகர லாபம் அந்த தொகை எவ்வளவு என்றால் 27500 நீங்கள் இங்கே நெடுவரிசை அகலப்படுத்தலாம் இது நமக்கு பெரிய நெடுவரிசையாக இருக்கும் இதுதான் இப்போது நமக்கு பேலன்ஸ் சீட் அதாவது இருப்பு நிலையாக இருக்கும் நாம் 2 லட்சம் பெறப்போகிறோம் எனவே பங்கு மூலதனம் 2 லட்சம் மற்றும் நிகர லாபம் 27500 என்று பொருள் நமக்கு அடுத்த விஷயம் கடன்பத்திரங்கள் கடன்பத்திரங்கள் எவ்வளவு என்றால் 50000 ரூபாய்க்கு இருக்கின்றன இவைகள்தான் நாம் எடுத்துள்ள 50000 ரூபாய் கடன் பத்திரங்கள் வேறு ஏதாவது இருக்கிறதா என்றால் ஆம் கடன் கொடுப்பவர்கள் இருக்கிறார்கள் இதற்குப் பிறகு இப்போது மூலதனம் மற்றும் நீண்ட கால கடன்களை நாம் பெறப் போகிறோம் தற்போதைய கடன் கொடுப்பவர்களை நாம் இப்போது எடுக்கப் போகிறோம் கடன் கொடுப்பவர்களை மேலும் கடன் கொடுப்பவர்களின் நிலை இவற்றை கணக்கிட்டு உள்ளோம் கடன் கொடுப்பவர்களின் நிலையை எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே இந்த விஷயத்தில் கடன் கொடுப்பவர்களின் தொகை எவ்வளவு கடன் கொடுத்தவர்களின் தொகையை 30000 என்று கணக்கிட்டு உள்ளோம் கடன் வழங்குபவர்கள் 30000 ரூபாய் என்று செயல்பாட்டு மூலதனம் அறிக்கையிலிருந்து கணக்கிடப்பட்டுள்ளது இதுதான் அந்த தொகை எனவே 2 லட்சம் பங்கு மூலதனமாகவும் 27500 ரூபாய் நிகர லாபம் ஆகவும் எடுத்துள்ளோம் நம்மிடம் கொடுத்து இருப்பதைப்போல கடன் பத்திரங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டோம் பின்னர் கடன் கொடுப்பவர்கள் 30000 ரூபாய் என்று கணக்கிட்டு உள்ளோம் வேறு ஏதாவது வகைகள் இருக்கிறதா இல்லையா என்று பார்க்க வேண்டும் ஆனால் முதலில் சொத்துக்கள் பக்கத்தை பார்ப்போம் இங்கே பிக்ஸட் அசட்ஸ் அதாவது நிலையான சொத்துக்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதை எடுத்துக் கொள்வோம் நிலையான சொத்துக்கள் நமக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டுள்ளன நமக்கு இங்கே 125000 ரூபாய் மதிப்புள்ள நிலையான சொத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன மற்றவை எல்லாம் நடப்பு சொத்துக்கள் நடப்பு சொத்துக்கள் எல்லாம் தற்போதைய சொத்துக்களை போன்றது என்று நாம் கூறலாம் செயல்பாட்டு மூலதனம் அறிக்கையிலிருந்து கணக்கிடப்பட்ட நடப்பு சொத்துக்கள் எவ்வளவு முதலாவதாக மூலப்பொருள் நாம் மூலப்பொருளின் தொகையை 30000 ரூபாய் என்று ஏற்கனவே கணக்கிட்டு இருக்கிறோம் அதன்பிறகு முடிக்கப்பட்ட சரக்குகள் நடப்பு சொத்துக்களாக நம்மிடம் இருக்கின்றன முடிக்கப்பட்ட சரக்குகளின் மதிப்பு 67500 ரூபாய் நமக்கு வொர்க் இன் ப்ராசஸ் முதலில் வரவேண்டும் அதன்பிறகு முடிக்கப்பட்ட சரக்குகள் வரவேண்டும் எனவே வொர்க் இன் ப்ராசஸ் அதாவது கடன் பெற்றவர்கள் இருக்கிறார்கள் நமக்கு கடன் கொடுத்தவர்களை போலவே நம்மிடம் கடன் பெற்றவர்களும் இருக்கிறார்கள் ஆகவே நம்மிடமிருந்து கடன் பெற்றவர்களின் அளவு அல்லது நிலை எவ்வளவு நீங்கள் கடன் பெற்றவர்களை கணக்கிட்டால் மொத்த கடன் பெற்றவர்களின் மொத்த தொகை 67500 ரூபாய் ஆகும் அல்லது வேறு ஏதாவது இருக்க வேண்டும் அது 75000 ஆகும் 67500 ரூபாய் அல்லது 75000 ரூபாய் நான் இங்கு 75000 ரூபாய் எடுத்துக் கொள்ள வேண்டும் இங்கு 75000 ரூபாயை ஏன் எடுத்துள்ளோம் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் வேறு எந்த சொத்தும் அங்கு இருக்கவில்லை எனவே இதை எடுத்து இந்தப் பக்கம் மொத்தமாக சேர்த்தால் இந்த பக்கத்தை விட பெரிதாக தெரியும் என்று நினைக்கிறேன் இந்த பக்கத்தை மொத்தமாக கூட்டும் பொழுது எவ்வளவு வருகிறது 316250 ரூபாய் இது சொத்துக்கள் பக்கத்தின் கூட்டுத்தொகை ஆகும் மேலும் மறுபக்கத்தில் பார்த்தால் எவ்வளவு இருக்கிறது 200000 27000 227000 பின்னர் 277000 இந்தப் பக்கம் அந்தப் பக்கத்தை விட குறைவாக உள்ளது எனவே எந்த மீதமுள்ள 316250 தொகையை இங்கே நாம் வைக்கலாம் இப்போது இந்தப் பக்கம் குறைவாக உள்ளது எனவே கடன்களின் பக்கத்தை விட சொத்துக்களின் பக்கம் அதிகமாக இருந்தால் அந்த மீதமுள்ள தொகையை லாப நஷ்டம் கணக்கு என்று கூறுகிறோம் இதுதான் லாப நஷ்டக் கணக்கு எனப்படும் இது தற்போதைய கடன்களில் தற்போதைய சொத்தை விட அதிகமாக உள்ளது மேலும் இந்தத் தொகை 8750 ஆக வெளிவரும் இந்த தொகை 8750 ஆக இருக்கும் இப்போது நீங்கள் இந்தப் பக்கத்தையும் அந்தப் பக்கத்தையும் பார்த்தால் 8750 ரூபாய் வேறுபாடு இருப்பதை நாம் கணக்கிடுகிறோம் இந்த சமநிலையை பார்க்கும்போது வேறுபாடு என்னவென்றால் கடன் பக்கத்தை விட சொத்து பக்கம் அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம் இதன் வேறுபாடு தொகை 8750 ஆகும் எனவே இப்பொழுது இந்த பக்கம் சமமாக இருப்பதை பார்க்கிறோம் அதாவது இரண்டு பக்கமும் 316250 இருப்பதை பார்க்கிறோம் எனவே இருப்பு நிலைகளை நாம் சமன்படுத்த முடிந்தது பங்கு மூலதனம் கடன் பத்திரங்கள் மற்றும் நிலையான சொத்துக்கள் தவிர மற்றவைகளை நாம் செயல்பாட்டு மூலதனம் அறிக்கையிலிருந்து எடுத்துள்ளோம் மூலப்பொருட்கள் செயல்பாட்டு மூலதனம் அறிக்கையிலிருந்து வந்துள்ளன WIP செயல்பாட்டு மூலதனம் அறிக்கையிலிருந்து வந்துள்ளது முடிக்கப்பட்ட சரக்குகளும் செயல்பாட்டு மூலதனம் அறிக்கையிலிருந்து வந்துள்ளன மேலும் அதேபோல் கடன் வாங்கியவர்கள் விபரங்களும் செயல்பாட்டு மூலதனம் அறிக்கையிலிருந்து வந்துள்ளன உங்களுக்கு கடன் கொடுத்தவர்கள் விபரங்களும் செயல்பாட்டு மூலதனம் அறிக்கையிலிருந்து வந்துள்ளன ஆகவே நீங்கள் மூலதன அறிக்கையை தயாரிக்கவில்லை என்றால் லாப நஷ்ட கணக்கு மற்றும் இருப்புநிலை ஆகியவற்றை நம்மால் தயாரிக்க முடியாது என்று நினைக்கிறேன் இங்கு லாபம் என்பது லாப நஷ்டக் கணக்கில் இருந்து வந்துள்ளது தற்போதைய சொத்துக்களின் அளவை நாம் அறியாமல் இருந்தால் நம்மால் இதை தயாரிக்க முடியாது இந்த ஒரு வருட காலப்பகுதியில் எவ்வளவு தற்போதைய சொத்துக்களை உருவாக்கப் போகிறோம் மூலப்பொருட்கள் நம்மிடம் எவ்வளவு இருக்கும் எந்த அளவு WIP இருக்கும் முடிக்கப்பட்ட பொருட்கள் நம்மிடம் எவ்வளவு இருக்கும் நம்மிடம் எவ்வளவு கடனாளிகள் இருப்பார்கள் நடப்பு சொத்துக்கள் நம்மிடம் இந்த அளவு இல்லை எனவே இந்த விஷயத்தில் நாம் அதை மூலதன அறிக்கையில் இருந்து பெற முடிகிறது மற்றும் கடன் அளித்தவர்கள் விவரங்களும் மூலதன அறிக்கையிலிருந்து பெறப்போகிறோம் இந்த இருப்பு நிலை அல்லது முந்தைய தாளில் உள்ள லாப நஷ்ட கணக்கை இங்கே நீங்கள் காண்கிறீர்கள் பெரும்பாலான உருப்படிகள் அல்லது விவரங்கள் செயல்பாட்டு மூலதனம் அறிக்கையிலிருந்து வந்தவை என்பதை நீங்கள் காணலாம் இருப்பு நிலையில் உள்ள விபரங்களும் செயல்பாட்டு மூலதனம் அறிக்கையில் இருந்து வந்தவை மேலும் இருப்பு நிலையை நாம் சொல்ல முடியும் நம்மால் லாப நஷ்ட கணக்கு தயார் செய்யப்படுகிறது மேலும் ஏற்கனவே செயல்பாட்டு மூலதனம் தேவை அறிக்கையை தயார் செய்து விட்டோம் எனவே நம்மால் இந்த நிறுவனத்தின் செயல்பாட்டு மூலதன தேவை எவ்வளவு என்பதை கண்டுபிடிக்க முடியும் அது 153750 ரூபாய் ஆகும் மேலும் அவர்களது சம்பாதிக்கும் லாபம் 27500 ஆகும் இது வரிக்கு முந்தைய லாபம் மற்றும் எடுத்துக்காட்டாக வரி விகிதம் 0 ஆக இருந்தால் முழு வரி லாபம் மற்றும் டிவிடெண்ட் செலுத்தப்படாமல் இருந்தால் இருப்பு நிலைக்கு மாற்றும் போது அந்த முழு லாபத்திற்கு வரி ஏதும் இல்லை அப்போது இருப்பு நிலை கணக்கு 316250ஆக இருக்கும் இங்கே 316250 மற்றும் இந்த இருப்புநிலை குறிப்பில் சொத்துக்கள் பகுதி அதிகமாக நேர்மறையாக உள்ளது 8750 ரூபாய் சொத்துக்கள் அதிகமாக உள்ளது இந்த மீதமுள்ள அதிகத் தொகையை கடன் பக்கத்தில் ஏற்றி இரு பக்கமும் சமமாக செய்துள்ளோம் ஆகவே இதுதான் சிறந்த இருப்பு மிகவும் ஆரோக்கியமான இருப்பு நிலை மற்றும் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த நிதி நிலை மிகவும் நன்றாக இருக்கிறது இங்கே இப்போது 30 வினாடிகளுக்கு இந்த 75 புள்ளியை பற்றி விவாதிக்கலாம் நீங்கள் கடன் கொடுத்தவர்களை பார்க்கும்போது இங்கே 75000 எடுத்துள்ளோம் ஆனால் நீங்கள் செயல்பாட்டு மூலதனம் அறிக்கையைப் பார்க்கும்போது அங்கே 67500 எடுத்துள்ளோம் இந்த 2 புள்ளிவிவரங்களில் ஏன் வேறுபாடு உள்ளது செய்யவேண்டிய முதலீட்டை நாம் கணக்கிடுகிறோம் என்பதை செயல்பாட்டு மூலதன அறிக்கையில் பார்க்க முடியும் லாபத்தையும் நாம் கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை அதேசமயம் வழிகாட்டும் விதிகள் அல்லது இரண்டு விதிகளும் சாத்தியமாகும் சில பேர்கள் மூலதனத்தையும் அதை செலவு அடிப்படையில் இல்லாமல் விற்பனை விலையின் அடிப்படையில் கணக்கிட வேண்டும் என்று சொல்கிறார்கள் சில பேர்கள் அதை செலவு அடிப்படையில் கணக்கிட வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஏனென்றால் நாம் அதில் செய்யும் முதலீட்டை பொருத்து கணக்கிடவேண்டும் நாம் லாபத்தை பற்றி பேசப்போவதில்லை எனவே இரண்டு வழிகளும் நல்லது ஆனால் பொதுவாக முதலீட்டு மட்டத்தில் செலவில் எடுத்துக்கொள்வது நல்லது எனவே இந்த செயல்பாட்டு மூலதனம் அறிக்கையில் செலவில் எடுத்துள்ளோம் எனவே கடனாளிகள் செலவு 67500 ஆனால் இருப்புநிலை குறிப்பில் அதை விற்பனை விலையில் எடுக்க வேண்டும் அதனால் இருப்பு நிலையில் விற்பனை விலைக்கு எடுத்துள்ளோம் ஏனென்றால் கடனாளிகள் இருப்பு நிலையில் எப்போதும் லாபத்தை சேர்த்து காட்டப்படுவார்கள் ஏனெனில் கடன் வாங்குபவர்கள் அவர்களிடம் இருந்து முதலீட்டை மீட்டெடுக்க போகவில்லை 67500 மற்றும் அதற்கான லாபத்தை நாம் மீட்டு எடுக்க போகிறோம் எனவே கடன் கொடுக்கப்பட்ட தொகை என்பது முதலீடு மட்டுமல்ல அதில் லாபம் சேர்த்து கொடுக்கப்பட்டுள்ளது அதனால்தான் இருப்பு நிலையில் கடனாளிகள் 75000 என்று எடுத்துக் கொள்கிறோம் ஆனால் செயல்பாட்டு மூலதனம் அறிக்கையில் உங்கள் முதலீட்டு தேவைகளை உண்மையாக உயர்த்துவதை விட அதை எப்போதும் செலவில் எடுத்துக் கொள்வது நல்லது ஆகவே அதை விலையில் எடுத்துள்ளோம் இங்கே அதை விற்பனை விலையில் எடுத்துள்ளோம் இறுதியாக மூலதன அறிக்கை லாப நஷ்ட கணக்கு இவைகளை Dwell Max Limited நிறுவனத்திற்காக இருப்பு நிலைகளையும் நாம் தயாரிக்க முடியும் சொத்துக்கள் கடன்களை விட அதிகமாக இருப்பதால் இருப்புநிலை சமநிலையில் இல்லை என்பதை இங்கே காண்கிறோம் எனவே இது மிகவும் ஆரோக்கியமான இருப்பு நிலை இது இந்த நிறுவனத்தின் மிக சிறந்த ஆரோக்கியமான நிதிநிலையை சித்தரிக்கிறது வெவ்வேறு நிறுவனத்தின் செயல்பாட்டு மூலதனம் தேவைகளை நாம் இவ்வாறு மதிப்பிடுகிறோம் தற்போதைய சொத்துக்கள் மற்றும் தற்போதைய கடன்கள் இரண்டையும் மதிப்பீடு செய்ய வேண்டும் பின்னர் வேறுபாடுகள் என்ன என்பதை பார்க்க வேண்டும் மேலும் அதுதான் நிகர செயல்பாட்டு மூலதன தேவையாக இருக்கும் எனவே தன்னிச்சையான மற்றும் குறுகிய கால நிதியிலிருந்து பூர்த்தி செய்யப்படாத தேவைகள் அவைகளை லாங் டேர்ம் சோர்சஸ் லிருந்து பூர்த்தி செய்யப்படும் எனவே இந்த மட்டத்தில் நாம் கற்றுக் கொண்டது என்னவென்றால் மொத்த நிதி தகவல்கள் நமக்கு வழங்கப்படும் பட்சத்தில் நிறுவனத்தின் நிதி மூலதன தேவைகளை எவ்வாறு மதிப்பிடுவது என்பதை நாம் கற்றுக்கொண்டோம் மொத்த நிதி தகவல்கள் மற்றும் ஆப்பரேட்டிங் சைக்கிள் அதாவது இயக்க சுழற்சியின் காலம் அல்லது இயக்க சுழற்சியின் வெவ்வேறு நிலைகள் பற்றியும் கற்றுக் கொண்டோம் எனவே நான் இங்கே நிறைவு செய்கிறேன் அடுத்த முறை அல்லது அடுத்த வகுப்பில் அடுத்த தலைப்பை தொடங்குவோம் மிக்க நன்றி